மதிய வணக்கம் இப்போது சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டில் உள்ள மீதமுள்ள தொகுதிகளைப் பற்றி பார்ப்போம் நாம் முதலாவதாக கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் செயல்களை பற்றி பார்ப்போம் பின்னர் இறுதியாக கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டிற்கு தேவையான சில கருவிகளை பற்றியும் பார்ப்போம் நாம் ஏற்கனவே கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டில் உள்ள அடிப்படையான கருத்துக்களை பற்றி விவாதித்தோம் மேலும் முந்தைய வகுப்பில் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டில் உள்ள முக்கியமான சொற்களை பற்றியும் பார்த்தோம் இந்த வகுப்பில் எவ்வாறு கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இரண்டு விதமான கொள்கைகளை பின்பற்றி மேற்கொள்ளப்படுகிறது ஒன்று கான்ஃபிகுரேஷன் ஐடெண்டிஃபிகேஷன் மற்றொன்று கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் ஆகும் கான்ஃபிகுரேஷன் ஐடெண்டிஃபிகேஷன் செயலில் சிஸ்டமின் எந்த பகுதிகள் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டிற்கு கீழ் வேலை செய்ய வேண்டும் மற்றும் எந்த பொருட்கள் எல்லாம் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டிற்குள் அடங்கும் என்பதை தீர்மானிப்பதாகும் அதாவது உங்களுடைய SRS டாக்குமெண்ட் கோட் டிசைன் டாக்குமெண்ட்ஸ் பெஸ்ட் பிளான் போன்றவை ஆகும் மற்றும் கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோலில் இந்த செயலானது சிஸ்டமில் செய்யப்பட்ட மாற்றங்கள் அவற்றில் சீராக நடைபெறுகிறதா என்பதை உறுதி செய்ய உதவுகிறது நாம் முதலில் கான்ஃபிகுரேஷன் ஐடெண்டிஃபிகேஷன் பற்றி மிக விளக்கமாக பார்ப்போம் பின்னர் கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் பற்றி பார்ப்போம் பொதுவாக ப்ராஜெக்ட் மேனேஜர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செயலில் உள்ள வேலை பொருட்களை மூன்று வகைகளாக வகைப்படுத்துவார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SRS டாக்குமெண்ட் டிசைன் டாக்குமெண்ட் கோட் டெஸ்ட் பிளான்ஸ் மற்றும் வேலை பொருட்கள் போன்றவற்றை மூன்று வகைகளாக பிரிக்க முடியும் அவை யாதெனில் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்ஸ் பிரீ கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்ஸ் மற்றும் அன்கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்ஸ் எனவே எவையெல்லாம் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்ஸ் என்பதை பார்ப்போம் கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்ஸ் என்பவை கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோலிற்கு கீழ் வருபவை ஆகும் அதாவது எந்த வேலை பொருட்களை எல்லாம் கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோலுக்கு கீழ் கொண்டு வருகிறோமோ அவையெல்லாம் கண்ட்ரோல் ஒர்க் ப்ராடக்ட்ஸ் எனப்படுகின்றன குழு உறுப்பினர்கள் சில முறையான வழிமுறைகளை பின்பற்றி அவற்றை மாற்ற முடியும் மேலும் அவர்கள் சில ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகள் மற்றும் முறையான வழிமுறைகளை பின்பற்றி அவற்றை மாற்ற முடியும் நாம் அது என்ன நடைமுறை என்பதை விவாதிப்போம் மேலும் பிரீ கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்ஸ் என்பது கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல்க்கு கீழ் இதுவரை வராத வேலை பொருட்கள் ஆகும் ஆனால் இறுதியில் அவைகள் கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோலிற்கு கீழ் வந்துவிடும் அடுத்தது அன்கண்ட்ரோல்டு ப்ராடக்ட்ஸ் இவைகள் எல்லாம் வேலை தயாரிப்புகள் இவைகளெல்லாம் கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோலிற்கு உட்பட்டதாக இருக்காது இந்த மாதிரியான கட்டுப்படுத்தக்கூடிய வேலை பொருட்கள் மற்றும் பிரீ கண்ட்ரோல்டு வேலை பொருட்களை ஒன்றாக கட்டுப்படுத்தக்கூடிய வேலை பொருட்கள் என்று சொல்லலாம் அடுத்ததாக எந்த வேலை பொருட்களெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வேலை பொருட்களுக்கு கீழ் வரும் என்பதை பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ரிக்கொயர்மென்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட் டிசைன் டாக்குமெண்ட்களான DFDs UML வரைபடம் மற்றும் பல சிஸ்டமில் பயன்படக்கூடிய கருவிகளான கம்பைலர் லிங்கர்ஸ் லோடர்ஸ் லெக்ஸிகல் அனலைசர் பார்சர் போன்றவை கட்டுப்பாட்டிற்கு கீழுள்ள வேலை பொருட்களாகும் இதேபோன்று ஒவ்வொரு தொகுதியின் சோர்ஸ் கோட் ஆனது கட்டுப்படுத்தப்பட்ட வேலை பொருட்களாக கருதமுடியும் டிசைன் டெஸ்ட் கேசஸ் டெஸ்ட் பிளான்ஸ் போன்றவையும் கட்டுப்படுத்தப்பட்ட வேலை பொருட்களுக்கு கீழ்வரும் இறுதியாக பிரச்சனைகளின் அறிக்கைகளும் கட்டுப்படுத்தப்பட்ட வேலை பொருட்களுக்கு கீழ்வரும் அடுத்ததாக நாம் கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் பற்றியும் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பது பற்றியும் பார்ப்போம் எனவே கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் என்பது ஒரு செயல்முறையாகும் அல்லது கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டில் உள்ள ஒரு பகுதியாகும் இது பெரும்பாலும் டெவலப்பரின் அன்றாட நிகழ்வுகளை நேரடியாக பாதிக்கிறது கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் ஆனது அங்கீகரிக்கப்பட்ட மாற்றங்களை மட்டும் அனுமதிக்கிறது எனவே எந்த நபர்கள் எல்லாம் ப்ராஜெக்டில் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளார்களோ அதாவது ப்ராஜெக்டின் ஸ்டீரிங் கமிட்டி அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜர் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் எனவே கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் அங்கீகரிக்கப்பட்ட மாற்றங்களை அங்கீகரிக்கப்பட்ட நபர்களால் மட்டும் பொருள்களை கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது மற்றும் அது அங்கீகரிக்கப்படாத மாற்றங்களில் இருந்து தடுக்கிறது யார் வேண்டுமானாலும் மாற்றங்களை எளிதாக செய்ய இயலாது அவர்கள் ஸ்டீரிங் கமிட்டியிடம் இருந்தோ அல்லது அங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரிடம் இருந்தோ அனுமதி பெற்றிருக்க வேண்டும் எனவேதான் கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் ஆனது அங்கீகரிக்கப்பட்ட மாற்றங்களை மட்டும் கட்டுப்பாடோடு மற்றும் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்களில் இருந்தும் தடுக்கிறது ப்ராஜெக்ட் மேனேஜர் அனுமதி வழங்கவோ அங்கீகாரத்தை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வழங்கவோ முடியும் அவர்கள் மட்டுமே மாற்றங்களை செய்ய முடியும் அல்லது சில வேலை பொருட்களில் உதவ முடியும் மேலும் அவர்கள் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத மாற்றத்தையும் மற்றும் அங்கீகரிக்கப்படாத உபயோகத்தையும் செய்ய முடியாது கட்டுப்படுத்தப்பட்ட வேலைப் பொருட்களை மாற்றம் செய்ய அதாவது வொர்க் கோட் மற்றும் பலவற்றை மாற்றம் செய்யும்போது டெவலப்பர் ஒரு தொகுதியின் தனிப்பட்ட நகலை முன்பதிவு செயல் மூலம் அளிக்க முடியும் அவர்கள் மாற்றங்களை முதன்மையான நகலில் செய்ய முடியாது அவர்கள் முதலில் அனுமதி கேட்க வேண்டும் அல்லது அவர்கள் முதலில் தனிப்பட்ட நகலை பெறுவதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் அவர்களுடைய அனுமதி ஏற்கப்பட்டால் அவர்களுக்கு தனிப்பட்ட நகல் ஆனது கொடுக்கப்பட்டு அதில் மாற்றங்களை செய்ய முடியும் பின்னர் அந்த நகல் ஆனது பரிசோதனை செய்யப்பட்டு எல்லாம் வெற்றிகரமாக முடிந்ததா என்பது பரிசோதிக்கப்படுகிறது ப்ராஜெக்ட் கமிட்டியின் ப்ராஜெக்ட் மேனேஜர் மாறுதல்களை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே முதன்மை நகல் ஆனது இந்த உருவாக்கப்பட்ட தனிப்பட்ட நகலின் மூலம் நீக்கமுடியும் இதைத்தான் எவ்வாறு கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் செயலானது வேலை செய்கிறது என்று சொல்கிறோம் எனவே கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் செயலானது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு விதமான முக்கியமான செயல்பாடுகள் கான்ஃபிகுரேஷன் செயலில் உள்ளன ஒன்று முன்பதிவு மற்றொன்று மீட்டெடுப்பது நீங்கள் பாருங்கள் இதை டெவலப்பருடைய வேலை செய்யும் இடம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு டெவலப்பர் சில மாற்றங்களை மூன்றாவதாக உள்ள கான்ஃபிகுரேஷன் பொருளில் அதாவது W3 இல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு அவர் முன்பதிவு தகவலை ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு அனுப்பியிருக்க வேண்டும் அல்லது ஸ்டீரிங் கமிட்டீக்கு நான் கான்ஃபிகுரேஷன் பொருள் W3 இல் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்க வேண்டும் எனவே அவருடைய அனுமதி ஆனது ப்ராஜெக்ட் மேனேஜராலோ அல்லது ஸ்டீரிங் கமிட்டியினாலோ ஏற்றுக் கொள்ளப்பட்டால் W3 கான்ஃபிகுரேஷன் பொருளின் தனிப்பட்ட நகல் ஆனது டெவலப்பருக்கு கொடுக்கப்படும் அந்த டெவலப்பர் என்னென்ன மாற்றங்களை செய்ய விரும்புகிறாரோ அவற்றை செய்யலாம் நியாயமான மாற்றங்களை அவர் W3 இல் செய்யலாம் அவர் நேரடியாக முதன்மை நகலில் ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது W3 இன் உடைய தனிப்பட்ட நகல் மட்டுமே கொடுக்கப்படும் டெவலப்பர் அந்த தனிப்பட்ட நகலில் மாற்றங்களை செய்து பின்னர் அதை ப்ராஜெக்ட் மேனேஜர் அல்லது ஸ்டீரிங் கமிட்டீக்கு அனுப்பி வைக்கலாம் நாம் அந்த கமிட்டியை CCB என்று சொல்லலாம் அந்த கமிட்டி ஆனது பல்வேறு மாற்றங்களை பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி செய்யும் அவர்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே அவர்கள் மாற்றங்களுக்கு ஒப்புதல் அளிப்பார்கள் பின்னர் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்ட பிறகு அதாவது சரி என்று சொன்ன பிறகு மாற்றங்கள் என்பது சரியாகும் பின்னர் டெவலப்பர் w3 இன் முதன்மை நகலை அவர் மாற்றங்கள் மேற்கொண்ட தனிப்பட்ட நகலின் மூலம் மீட்டமைப்பு செயலின் மூலம் மாற்றமுடியும் எனவே முன்பதிவு செயலின் மூலம் W3 நகலை அவர் முன்பதிவு செய்ய முடியும் பின்னர் அவர் தனிப்பட்ட நகலை பெறுகிறார் பின்னர் மீட்டு அமைப்பு செயல் மூலம் மாற்றங்களை செய்கிறார் மாற்றங்கள் CCB மூலம் ஏற்றுக் கொள்ளப்பட்டால் டெவலப்பர் அதை மீட்டமைக்க முடியும் அதாவது முதன்மை நகல் ஆனது மாற்றப்பட்ட தனிப்பட்ட நகலால் நீக்கப்படுகிறது இவ்வாறாக கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் ஆனது முன்பதிவு மற்றும் மீட்டமைப்பு என்று இரண்டு விதமான முக்கிய செயல்களின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது நான் இங்கு கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மெண்ட் கருவிகள் பற்றி விளக்கியுள்ளேன் இந்த கருவியானது ஒரே ஒரு குழு நபரை மட்டும் ஒரு தொகுதிக்கு எந்த நேரத்திலும் முன்பதிவு செய்ய அனுமதிக்கிறது ஏனென்றால் நாம் ஏற்கனவே இணையாக பயன்படுத்துவதில் உள்ள பிரச்சினைகள் என்ன என்று பார்த்துள்ளோம் எனவே இது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை ஒரே நேரத்தில் முன்பதிவு செய்வதற்கு அனுமதிப்பதில்லை எனவே தான் கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோல் கருவியானது ஒரே ஒரு குழு நபரை மட்டும் ஒரு தொகுதிக்கு எந்தநேரத்திலும் முன்பதிவு செய்ய அனுமதிக்கிறது அந்த வேலை பொருளானது முன்பதிவு செய்யப்பட்டு விட்டால் வேற எந்த ஒரு நபரையும் அதே தொகுதிக்கு அந்த தொகுதியின்மீட்டமைப்பு செய்யும்வரை அனுமதிப்பதில்லை இந்த மாதிரியாக நாம் அல்லது கருவியின் மூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட டெவலப்பர்கள் ஒரே நேரத்தில் இணையாக ஒரு தொகுதியை முன்பதிவு செய்வது தடுக்க முடியும் இவ்வாறாக ஒரே தொகுதியை இணையாக பயன்படுத்துவதில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து காக்க முடியும் இப்போது ஒரு வேலை பொருளில் எவ்வாறு மாற்றங்களை கான்ஃபிகுரேஷன் கண்டரோலிற்கு கீழ் செய்ய முடியும் என்பதை பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டெவலப்பர் ஒரு வேலை பொருளில் மாற்றங்கள் செய்யவேண்டும் என்று விரும்பினால் அவர் முதலில் முன்பதிவு அனுமதியை செய்ய வேண்டும் அவருடைய முன்பதிவு அனுமதி மதிக்கப்படுகிறது எப்போது என்றால் அவருக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் பொருத்தமான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தால் மட்டுமே இல்லாவிடில் அந்த அனுமதி மதிக்கப்படாது எனவே குழு நபர்களின் முன்பதிவு அனுமதி மதிக்கப்படுவது அவர்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் பொருத்தமான அங்கீகாரத்தை ஒரு குறிப்பிட்ட வேலை பொருளுக்கு வழங்கியிருந்தால் மட்டுமே செய்ய முடியும் முன்பதிவு கட்டளையானது வெற்றிகரமாக செயல்படுத்தபட்ட பின் வேலை பொருளின் தனிப்பட்ட நகல் அல்லது கான்ஃபிகுரேஷன் பொருளானது அவருடைய லோக்கல் டைரக்டரியில் உருவாக்கப்படுகிறது பின்னர் ப்ராஜெக்ட் அல்லது டெவலப்பர் அந்த குறிப்பிட்ட வேலை பொருளின் மீது தேவையான மாற்றங்களை அதனுடைய தனிப்பட்ட நகலின் மீது செய்ய முடியும் முதன்மையான நகலின் மீது அல்ல பின்னர் டெவலப்பர் செய்து முடிக்கப்பட்ட எல்லா மாற்றங்களிலும் திருப்தி அடைந்த பின்பே அதை கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் ரெப்பாஸ்டரி இல் மீட்டமைப்பு செய்யமுடியும் என்றாலும் சிஸ்டம் கான்ஃபிகுரேஷனில் உள்ள வேலை பொருட்களில் மாற்றங்களை மீட்டமைக்கும்போது அதற்கு ஒப்புதல் தேவைப்படுகிறது அதற்கு சேஞ்ச் கண்ட்ரோல் வாரியத்தின் உடைய அனுமதி தேவைப்படுகிறது இந்த சேஞ்ச் கண்ட்ரோல் வாரியமானது டெவலப்மென்ட் குழுவிலுள்ள நபர்களைக் கொண்டு உருவாக்கப்படுகிறது இப்போது ஒவ்வொரு மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற போது CCB ஆனது கட்டுப்படுத்தப்பட்ட வேலை பொருளின் மீது பல்வேறுபட்ட கோணங்களில் செய்யப்பட்ட மாற்றமானது மதிப்புரை செய்யப்பட்டு பின்னர் அவர்களுடைய மாற்றங்கள் குறித்த சில கருத்துக்களை ஒப்புதல் செய்து சான்றளிக்கின்றனர் அவர்கள் இந்தக் கோணத்தில் மாற்றம் குறித்த கருத்துக்களை அதாவது மாற்றம் என்பது நன்கு உந்துதல் அளிக்கக்கூடியது என்று கூறுகின்றனர் டெவலப்பர் டாக்குமெண்டில் சிலவற்றை கருத்தில் கொள்ள முடியும் அது என்னவென்றால் மாற்றத்தினால் என்னென்ன விளைவுகள் வரும் என்பதை டெவலப்பர் மாற்றம் குறித்து ஏற்கனவே கருத்தில் கொண்டதை டாக்குமெண்டில் ஆவணப்படுத்த வேண்டும் அது மாற்றத்தினால் பாதகமான விளைவுகளா அல்லது சாதகமான விளைவுகளா என்பதாகும் அது ஒரு பாதகமான விளைவாக மேலும் அதை ஏற்கனவே டெவலப்பர் அறிவுறுத்திய ஒன்றாக இருந்தால் கமிட்டி ஆனது அதைப்பற்றி விழிப்புணர்வோடு இருக்கும் பின்னர் அந்த மாற்றமானது மற்ற டெவலப்பர்களால் செய்யப்படும் மாற்றத்தோடு குறுக்கீடு செய்யப்படுகிறது பின்னர் ஒரு சரியான நபர் CCB இலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் மாற்றங்களை சரி பார்க்கிறார் மேலும் அவர் மாற்றங்களை சோதனை செய்கிறார் உதாரணமாக ஒருவர் சேஞ்ச் கோடை சோதனை மற்றும் சரி பார்த்த பின்பு அது அவருடைய தேவையைப் பொருத்து சீரானது என்று அறியப்படுகிறது எனவே அவர்கள் சரிபார்த்து பின்னர் CCB கமிட்டி திருப்தி அடைந்த பின்பு அதாவது ஒவ்வொரு கோணத்திலும் வேலை பொருளின் மீது செய்யப்பட்ட மாற்றத்தின் மீது திருப்தி அடைந்த பின்பு அவர்கள் ஒப்புதலை வழங்குகின்றனர் அல்லது அனுமதியை வழங்குகின்றனர் பின்னர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் நீக்கமுடியும் அவர் முதன்மையான நகலை மாற்றியமைக்கப்பட்ட நகலின் மூலம் மீட்டமைக்க முடியும் எனவே இப்போது CCB பற்றி பார்ப்போம் பொதுவாக சேஞ்ச் கண்ட்ரோல் வாரியமானது எப்போதும் சில நபர்களை வைத்து செயல்படுவதாகும் பொதுவாக சிறிய ப்ராஜெக்டில் மேனேஜரே அவரே CCB இன் சோதனை வேலையை மேற்கொள்வார் மிகப்பெரிய பிராஜெக்டுகளில் சேஞ்ச் கண்ட்ரோல் போடின் செயலானது ப்ராஜெக்ட் மேனேஜர் அல்லது குழுவிலுள்ள சில மூத்த உறுப்பினர்களால் வெளியேற்றப்படுகின்றது எனவே CCB யால் ஒரு தொகுதியின் மாற்றம் மதிப்புரை செய்யப்பட்டு எல்லா மாற்றங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன பின்னர் ப்ராஜெக்ட் மேனேஜர் பழைய கான்ஃபிகுரேஷன் பொருளை புதிய கான்ஃபிகுரேஷன் பொருள்கொண்டு மீட்டமைப்பு செயல் மூலம் மாற்றி அமைக்கின்றனர் ஒரு கான்ஃபிகுரேஷன் கருவி என்பது கான்ஃபிகுரேஷனில் உள்ள ஒரு வேலை பொருளை டெவலப்பர் அவரிடமுள்ள தனிப்பட்ட நகலின் மூலம் நீக்க அனுமதி வழங்குவதில்லை அவர் CCB இடமிருந்து அங்கீகாரம் பெறும் வரை CCB அங்கீகாரம் வழங்காத வரைக்கும் டெவலப்பர்க்கு தனிப்பட்ட நகல் கிடைத்திருந்தாலும் அவர் அதைப் பதிவேற்ற முடியாது அவர் இந்த மாற்றியமைக்கப்பட்ட நகலை மீட்டமைக்க முடியாது எனவேதான் முழுமையாக முடிக்காத மாற்றங்களை அல்லது பொருத்தமற்ற முறையில் மாற்றியமைக்கப்பட்ட வேலை பொருட்களை அவர்கள் கான்ஃபிகுரேஷனில் பதிவேற்றம் செய்ய முடியாது நாம் முந்தைய வகுப்பில் ஏற்கனவே பதிப்பு மற்றும் வெளியீடு பற்றி பார்த்தோம் மேலும் எவ்வாறு பதிப்பு நிர்வகிக்கப்படுகிறது என்பது பற்றியும் பார்த்தோம் சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் ஆனது எவ்வாறு பல்வேறு பதிப்புகளை நிர்வகிக்கிறது என்பதைப் பற்றி விரிவாகப் பார்த்தோம் எனவே ரிலீஸ் மேனேஜ்மென்ட் செயலானது ஒரு சாஃப்ட்வேரின் உடைய புது பதிப்புக்கு டெவலப்பர்களால் மேற்கொள்ளப்பட்ட வேலைகளை முறைப்படுத்துவது ஆகும் மற்றும் பயனாளர்கள் தரப்பில் சுமூகமாக பயன்படுத்துவதற்கு மற்றும் புதிய பதிப்பை பயன்படுத்துவதற்கு உள்ளவையாகும் எனவே ரிலீஸ் மேனேஜ்மென்டில் உள்ள இரண்டு முக்கியமான செயல்களை பார்க்க முடியும் அதாவது முறை படுத்துவதற்கு இரண்டு விதமான வேலைகள் டெவலப்பர்களால் மேற்கொள்ளப்படுகின்றன அவை ஒரு சாஃப்ட்வேரின் புதிய பதிப்பை எவ்வாறு கொடுக்க முடியும் மற்றும் அதை பயனாளர்கள் எவ்வளவு சுமூகமாக உபயோகப்படுத்த முடியும் மற்றும் பயன்படுத்த முடியும் என்பதாகும் வெளியீட்டு செயலானது கண்டிப்பாக நாம் இப்போது பார்த்த ரிலீஸ் மேனேஜ்மென்ட் என்பதாகும் இது பயனாளர் சுலபமாக இன்டர்நெட்டில் இருந்து பதிவிறக்கம் செய்வதற்கு உள்ள ஒரு வழிமுறையாகும் எனவேதான் இந்த ரிலீஸ் மேனேஜ்மென்ட் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வெளியீட்டு செயலானது கண்டிப்பாக டெவலப்பரின் உடைய மிகக்குறைந்த முயற்சியை உள்ளடக்கியதாகும் இங்கு இரண்டு முக்கியமான ஸ்டாக்ஹொல்டர்ஸ் உள்ளனர் டெவலப்பர் மற்றும் பயனாளர் இந்த வெளியீட்டு செயலானது சாஃப்ட்வேரை பதிவேற்றம் செய்வதற்கு டெவலப்பரின் உடைய கண்டிப்பான மிகக்குறைந்த முயற்சியை குறிப்பதாகும் இதேபோன்று இந்த செயலானது பயனாளர்களுக்கு கண்டிப்பாக அதை பதிவிறக்கம் செய்வதற்கு மற்றும் நிறுவுவதற்கு உள்ள குறைந்தபட்ச முயற்சியாகும் உதாரணமாக ஒரு சிஸ்டமின் புது பதிப்பு வெளியிடப்படும் போது கருவியானது கண்டிப்பாக என்னென்ன கூறுகள் எல்லாம் மாற்றப்பட்டுள்ளன என்பதே தன்னிச்சையாக அறிந்திருக்க வேண்டும் மற்றும் அவற்றில் உள்ள சார்பு தன்மை மற்றும் எல்லா குழுக்களுக்கும் இடையில் உள்ள சார்பு தன்மை போன்றவற்றை அறிந்திருக்க வேண்டும் அவை கண்டிப்பாக குழுவாக மீட்டெடுக்க படுவதால் அவற்றுக்கு முரண்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை அதேபோல் தேவையில்லாத மற்றும் மாற்றப்படாத கூறுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எப்போதெல்லாம் சில தேவையற்ற கூறுகள் சில மாற்றப்படாத கூறுகள் மீட்டெடுக்க படுகிறதோ அப்போதெல்லாம் அது ரிலீஸ் மேனேஜ்மென்ட் கருவியால் தவிர்க்கப்பட வேண்டும் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன பலவிதமான கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் கருவிகள் பற்றி பார்ப்போம் பலவிதமான கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் கருவிகள் உள்ளன அவற்றில் சில இலவசமான அதாவது திறந்தவெளி மூல கருவிகளாகும் சிலவை வணிகரீதியான கருவிகளாகும் இன்று நாம் சில திறந்த வெளி மூல கருவிகள் பற்றி விவாதிப்போம் இரண்டு பிரபலமான கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் கருவிகள் யூனிக்ஸ் சிஸ்டமில் உள்ளன 1 SCCS என்பது சோர்ஸ் கோட் கன்ட்ரோல் சிஸ்டம் என்பதாகும் மற்றொன்று RCS என்றால் ரிவிஷன் கன்ட்ரோல் சிஸ்டம் SCCS மற்றும் RCS இரண்டுமே டெக்ஸ்ட் ஃபைலின் பல்வேறு பதிப்புகளை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் பயன்படுகிறது தயவுசெய்து ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அவைகள் பலவிதமான டெக்ஸ்ட் ஃபைல்களின் பதிப்புகளை கண்காணிப்பதற்கு பயன்படுகிறது அவைகள் பைனரி ஃபைலை கையாள உதவுவதில்லை உதாரணமாக எக்ஸிக்யூடப்பிள் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் மற்றும் பல அவையெல்லாம் SCCS மற்றும் RCS ஆல் கையாள முடியாது SCCS மற்றும் RCS இரண்டுமே பலவிதமான பதிப்புகளை சேமிப்பதற்கு உள்ள ஒரு திறனுள்ள வழிமுறையாகும் மேலும் அவை மிகக் குறைந்த டிஸ்க் ஸ்பேசை அடைத்துக் கொள்கின்றன இப்போது ஒரு தொகுதி மாட் என்பது மூன்று பதிப்புகளிலும் உள்ளது என்று கொள்வோம் அதைப்பற்றி பார்ப்போம் காரணமாக ஒரு தொகுதி மாட் என்பது மூன்று பதிப்புகளில் உள்ளது அவை தொகுதி1 1 தொகுதி1 2 தொகுதி 1 3 ஆகியவற்றில் இருக்கலாம் பின்னர் SCCS மற்றும் RCS கருவிகள் உண்மையான தொகுதியை அதாவது தொகுதி 1 1 உடன் தொகுதி 1 1 லிருந்து தொகுதி 1 2 ஆக மாற்றுவதற்கு மற்றும் தொகுதி 1 3 ஆக மாற்றுவதற்கு உள்ள மாறுதல்களுடன் சேமிப்பதற்கு உதவுகிறது தயவு கூர்ந்து பாருங்கள் அவைகள் எல்லாவிதமான பதிப்புகளையும் அதாவது தொகுதி 1 1 தொகுதி 1 2 மற்றும் தொகுதி 1 3 வை சேமிப்பது இல்லை அவைகள் உண்மையான தொகுதி அடிப்படை தொகுதி தொகுதி 1 1 யை மட்டும் சேமிக்கின்றன அவற்றுடன் தொகுதி 1 1 லிருந்து தொகுதி 1 2 மற்றும் தொகுதி 1 3 ஆக மாற்றுவதற்கு தேவையான அனைத்தும் சேமிக்கப்படுகின்றன எனவே பொது பேஸ்லைன் பதிப்பு தொகுதி 1 2 மற்றும் தொகுதி 1 3 ஆகியவற்றின் மாறுதல்களுக்கு தேவையான அனைத்தும் சேமிக்கப்படுகின்றன ஒவ்வொரு பேஸ்லைன் ஃபைலை அதனுடைய அடுத்த பதிப்பாக மாற்றுவதற்கு தேவையான அனைத்தும் சேமிக்கப்படுகிறது அவற்றை டெல்டாஸ் என்கிறோம் எனவே பேஸ்லைன் தொகுதியை அதாவது உங்களுடைய தொகுதி 1 1 லிருந்து தொகுதி 1 2 ஆக மாற்றுவதற்கு தேவையான அனைத்தும் சேமிக்கப்படுகின்றன எனவே பேஸ்லைன் ஃபைலை அதனுடைய அடுத்த பதிப்பிற்கு மாற்றி அனைத்தையும் சேமிப்பது என்பதை நாம் டெல்டாஸ் என்று சொல்கிறோம் இதற்கு முக்கியமான காரணம் முழு திருத்தத்திற்கு உள்ளான ஃபைலை சேமிக்காமல் அதனுடைய டெல்டாசை மட்டும் சேமிப்பது என்பது டிஸ்க் ஸ்பேசை சேமிப்பாகும் எனவே நீங்கள் தொகுதி 1 1 தொகுதி 1 2 தொகுதி1 3 போன்ற எல்லாவற்றின் பதிப்புகளை சேமிப்பீர்கள் என்றால் மிக அதிகமான டிஸ்க் ஸ்டோரேஜ் தேவைப்படும் இரண்டு ஃபைல்களான பேஸ்லைன் பதிப்பு தொகுதி1 1 மற்றும் அதை தொகுதி1 2 மற்றும் தொகுதி 1 3 மாற்றுவதற்கு தேவையானதை மட்டும் சேமிப்பது டிஸ்கஸ் ஸ்பேஸில் மிக குறைந்த இடம் தேவைப்படும் எனவே RCS மற்றும் SCCS இவற்றை பின்பற்றுகின்றன சேஞ்ச் கண்ட்ரோல் வசதியானது RCS மற்றும் SCCS ஆல் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் என்ன வசதியை வழங்குகிறார்கள் என்றால் இந்த அமைப்பு தனிநபர்கள் மீதான கட்டுப்பாடுகளை எவ்வாறு இணைத்துக்கொள்வதற்கான திறனை உள்ளடக்கியுள்ளது யாரெல்லாம் புதிய பதிப்பை உருவாக்க முடியும் என்பதாகும் எனவே முறையான அங்கீகாரம் தேவைப்படுகிறது மற்றும் கூறுகளை சரி பார்ப்பதற்கு உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் அதாவது யார் முன் பதிவு செய்ய முடியும் மற்றும் யார் மீட்டமைப்பு செயலை செய்ய முடியும் என்பதாகும் எனவே யார் முன் பதிவு செய்ய முடியும் மற்றும் யார் மீட்டமைப்பு செயலை செய்ய முடியும் மற்றும் எவ்வாறு செய்ய முடியும் இவையெல்லாம் வசதிகளாக SCCS மற்றும் RCS கருவிகளில் கொடுக்கப்பட்டுள்ளன தனித்தனி டெவலப்பர்கள் தங்களுடைய கூறுகளை சரி பார்க்க முடியும் மற்றும் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் பின்னர் எல்லா தேவையான மாற்றங்களும் கூறுகளில் செய்த பின்பு அந்த மாற்றங்கள் மதிப்புரை செய்யப்பட்டு பின்னர்CCB ஆல் எடுத்துக்கொள்ளப்படுகிறது பின்னர் அவர்கள் மறுபடியும் எந்த மாற்றப்பட்ட தொகுதிகள் எல்லாம் SCCS மற்றும் RCS இல் உள்ளன என்று பரி சோதிக்கின்றனர் பின்னர் முதன்மையான நகல் ஆனது மாற்றப்பட்ட தொகுதியால் நீக்கப்படுகிறது இப்போது SCCS இல் உள்ள சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SCCS என்பது ஒரு கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் கருவிஆகும் இது யூனிக்ஸ் சிஸ்டமில் உள்ளது மற்றும் இது டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் கட்டுப்படுத்துவதற்கு மற்றும் கண்காணிப்பதற்கு உதவுகிறது மேலும் இது பதிப்புகளை திறன் உள்ள வழியில் சேமிப்பதை செயல்படுத்துகிறது இது பேஸ்லைன் பதிப்பை மட்டும் சேமிப்பதால் டிஸ்க் ஸ்பேஸ் மிக குறைந்த இடத்தை ஆக்கிரமிக்க முடிகிறது மற்றும் இந்த மாற்றமானது மாறுதல்களுக்கு தேவைப்படுகிறது எல்லா பதிப்புகளுக்கும் அல்ல ஒரு தொகுதி மூன்று பதிப்புகளிலும் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொகுதி 1 1 தொகுதி 1 2 மற்றும் தொகுதி 1 3 ஆகும் SCCS உண்மையான பேஸ்லைன் பதிப்பு 1 1 ஐ சேமிக்கிறது அந்த மாற்றங்களோடு தொகுதி 1 1 மற்றும் தொகுதி 1 3 க்கு மாற்றுவதற்கான தேவையானவற்றையும் சேமிக்கிறது இந்த மாற்றங்கள் அல்லது மாறுதல்களை டெல்டாஸ் என்று சொல்லுகிறோம் எனவே SCCS இல் கண்ட்ரோல் வசதிகளை பெறுவதற்கான வழிமுறைகள் உள்ளன அவற்றில் கூறுகளை உள்ளும் வெளியும் சரி பார்ப்பதற்கான வசதிகளும் உள்ளன தனித்தனி டெவலப்பர்கள் அவர்களுடைய கூறுகளை சரி பார்க்க முடியும் மற்றும் மாற்றி அமைக்க முடியும் பின்னர் அவர்களுடைய தொகுதியானது தேவைக்கேற்ப மாற்றப்பட்ட பின்னர் மற்றும் அவர்களுடைய தொகுதியானது வெற்றிகரமாக CCB ஆல் சோதனை மற்றும் சரிபார்க்கப்பட்ட பின்னர் மேலும் SCCS இல் உள்ள மாற்றப்பட்ட தொகுதிகளை சரி பார்த்த பின்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது முதன்மை நகல் ஆனது மாற்றப்பட்ட நகல் ஆல் நீக்கப்படுகிறது திருத்தமானது பொதுவாக இம்முறையால் ஏறுவரிசையில் அதாவது 1 1 1 2 1 3 என்று குறிக்கப்படுகிறது இது மேலும் ஒரு கூறின் வித்தியாசத்தை உருவாக்க உதவுகிறது இது மேலும் கூறுகளின் பலவிதமான வித்தியாசங்களை உருவாக்குகிறது போக்குகளை உருவாக்குவதன் மூலம் அதாவது முன்னேற்ற வரலாற்றில் போக்கை உபயோகிப்பதன் மூலம் இவையெல்லாம் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டில் உள்ள கருவிகள் ஆகும் பலவிதமான கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் கருவிகள் உள்ளன அவற்றை நீங்கள் இன்டர்நெட்டில் உள்ள வேறு புத்தகங்களில் இருந்து கண்டுபிடித்துக் கொள்ளலாம் எனவே இப்போது நான் இதை சில எடுத்துக்காட்டுகளுடன் அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் கருவிகளில் உள்ள எடுத்துக்காட்டுகளுடன் முடிக்க விரும்புகிறேன் இங்கு உள்ள 2 SCCS மற்றும் RCS என்பவை ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் கருவிகளுக்கு உள்ள எடுத்துக்காட்டு ஆகும் ஆனால் வேறு சில ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கருவிகளும் உள்ளன மற்ற செயல்முறைகளை ஆதரிப்பதற்கு உதாரணமாக காண்ட் சார்ட் வரையும்போது CPM ஐ CPM PERT கண்காணிக்கும் போது மற்ற கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் கருவிகள் தேவைப்படுகின்றன எனவே நான் இங்கு பிற ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கருவிகளை சில ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தொடர்பான செயல்களை கண்காணிப்பதற்கு தேவைப்படும் பட்டியலை கொடுத்துள்ளேன் உதாரணமாக காண்ட் சார்ட் என்பது ஒரு திறந்தவெளி மென்பொருளாகும் இது ஒரு GPL உரிமம் உள்ள ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர் ஆகும் இது ஒரு திறந்த வெளி சாஃப்ட்வேர் மேலும் இது விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் மற்றும் MAC ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் வேலை செய்கின்றன மற்றொரு கருவி மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் ஆகும் இது ஒரு அடிப்படையான ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர் ஆகும் இது மைக்ரோசாப்ட் நிறுவனம் கொடுத்தது ஆகும் உங்களுக்கு கணினி பற்றி தெரியும் ஆனால் அதில் ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் இருக்கும் மைக்ரோசாஃப்டின் மேம்படுத்தப்பட்ட திறன்களை மைக்ரோசாப்டின் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் சர்வர் வழியாக பெறமுடியும் மற்றும் அது அணுகுமுறை சாஃப்ட்வேர் ஆக உள்ளது மேம்படுத்தப்பட்ட திறன்கள் என்பது அவைகள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் சர்வர் வழியாக மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் வலை அணுகுமுறை சாஃப்ட்வேர் வழியாக பெறமுடியும் உங்களிடம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உள்ளதென்றால் அதில் மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் இருப்பதை பார்க்க முடியும் அதை உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் தொடர்பான செயல்களுக்கு பயன்படுத்த முடியும் மற்றொரு சாஃப்ட்வேர் ஆனது பிரைமாவேரா ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர் ஆகும் இது ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்டில் அதிகமாக பயன்படுத்தப்படும் சாஃப்ட்வேர் ஆகும் இதில் இரண்டு பதிப்புகள் உள்ளன அவை சுயர் டிராக் இது ஒரு முதன்மை நிலை சாஃப்ட்வேர் ஆகும் மற்றும் பிரைமாவேரா என்பது மேம்படுத்தப்பட்ட சாஃப்ட்வேர் ஆகும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்களை உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தொடர்பான செயல்களுக்கு பயன்படுத்த முடியும் சுயர் டிராக் பயன்படுத்துவதன் மூலம் ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜக்டை அடித்து உதைத்து அதில் உள்ள பல்வேறு கட்டங்களை வரையறை செய்ய இலக்குகளை செயல்படுத்த எதிர்பார்க்கப்பட்ட தடைகளை மற்றும் வெவ்வேறு பணிகளை ஒப்படைக்கவும் முடியும் இது ஒரு அடிப்படையான விவரங்கள் முழு விவரத்தை இன்டர்நெட்டில் உள்ள புத்தகங்களிலிருந்து அறிந்து கொள்ளலாம் எனவே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கருவிகளில் உள்ள பல்வேறு பண்புகளை பற்றி ஒப்பிட்டு பார்ப்போம் காண்ட் சார்ட் ப்ராஜெக்டை அட்டவணை படுத்துவதற்கு உதவுகிறது அதேபோல் நீங்கள் அறிந்த CPM PERT சார்ட்டையும் உபயோகித்துக்கொள்ளலாம் எனவே காண்ட் சார்ட் அட்டவணைக்கு உதவுகிறது மேலும் அது ரிசோர்சர்ஸசை கையாளுவதற்கு உதவுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காண்ட் சார்ட் என்பது ரிசோர்சர்ஸசை கையாளுவதில் உள்ள மிக பொருத்தமான ஒரு திறந்தவெளி மூல சாஃப்ட்வேர் ஆகும் இதேபோன்று மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் ஆனது இலாகாக்களை கண்காணிப்பதற்கு உபயோகப்படுத்த முடியும் நான் அதை ஆரம்பத்திலேயே சொன்னேன் எனவே இது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டிற்கு ஆதரவு தருகிறது மேலும் வலைதள அடிப்படையிலான செயல்களுக்கும் இது PERT CPM மற்றும் CPM யிலுள்ள அட்டவணைப்படுத்தப்பட்ட செயல்களுக்கும் ஆதரவு தருகிறது மேலும் மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்டில் உள்ள காஸ்ட் மேனேஜ்மென்ட் செயல்களுக்கும் ஆதரவு தருகிறது மேலும் அவற்றில் உள்ள ரிசோர்ஸ் மேனேஜ்மென்டிற்கும் ஆதரவு தருகிறது இது ஒரு திறந்த வெளி சாஃப்ட்வேர் அல்ல இது மைக்ரோசாப்ட் தொகுதி உரிமத்தை வைத்திருந்தால் அதை உபயோகப்படுத்த முடியும் பிரைமாவேரா சுயர் டிராக் போன்றவைகளும் இலாகாக்களை மேனேஜ்மென்ட் செய்ய பயன்படுகிறது இது ஒரு வலைதள அடிப்படையிலான சாஃப்ட்வேர் ஆகும் இது அட்டவணை படுத்தப்பட்ட செயல்களுக்கு CPM PERT வழியாக ஆதரவு தருகிறது இது காஸ்ட் மேனேஜ்மென்ட் ரிசோர்சஸ் மேனேஜ்மென்டிற்கு ஆதரவு தருகிறது ஆனால் இது ஒரு திறந்தவெளி மூல சாஃப்ட்வேர் அல்ல இவையெல்லாம் நான் பட்டியலிட்ட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கருவிகளாகும் மேலும் நீங்கள் மற்றொரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கருவியான லைஃப் பிரே ப்ராஜெக்ட் இதை நீங்கள் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தொடர்பான செயல்களுக்கு பயன்படுத்த முடியும் இன்று இந்த வகுப்பில் நாம் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டில் உள்ள பல்வேறு படிகள் பற்றி விளக்கமாக பார்த்தோம் நாம் ஏற்கனவே கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டில் உள்ள செயல்கள் பற்றி முழுமையாக விவாதித்தோம் நாம் இங்கு சில கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் கருவிகளான SCCS RCS மற்றும் பலவற்றை பற்றியும் விவாதித்தோம் நாம் மேலும் மற்ற ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் கருவிகளான மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் பிரைமாவேரா பற்றியும் பார்த்தோம் மேலும் காண்ட் ப்ராஜெக்ட் லைப்ரே ப்ராஜெக்டை பற்றியும் பார்த்தோம் நாம் இந்தப் புத்தகத்திலிருந்து மேற்கோள்களை காட்டினோம் மிக்க நன்றி